கொடுக்கப்பட்ட ப்ரிஸத்திற்கான அலைநீளத்திற்கு எதிராக விலகலின் அளவுத்திருத்த சதித்திட்டத்தை தீர்மானித்தல் எனவே அறியப்படாத ஒளி மூலத்தின் அலைநீளத்தை தீர்மானித்தல் அளவுத்திருத்த சதி இன்று நாம் ஒரு குறிப்பிட்ட ப்ரிஸத்திற்கான குறைந்தபட்ச விலகல் வசனங்களுக்கான அலைநீளத்திற்கான பரிசோதனையை காண்பிப்போம் நேற்று கடைசி வகுப்பில் விலகல் பற்றி இன்ரெடின் கோணத்தின் செயல்பாடாகவும் அவர்களிடமிருந்து குறைந்தபட்ச விலகலை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதையும் விவாதித்தீர்கள் மேலும் ப்ரிஸத்தின் கோணம் உங்களுக்குத் தெரிந்தால் ஒளிவிலகல் குறியீட்டைக் கண்டுபிடிக்கலாம் இன்று நான் விவாதிப்பேன் உண்மையில் விலகல் விலகலின் குறைந்தபட்ச விலகல் கோணத்திற்கு எதிராக ஒளி வளைவின் அலைநீளம் டெல்டா லாம்ப்டா வளைவு இந்த அழைப்பு அறியப்பட்ட அலைநீளத்தின் நிறமாலை கோடுகளைப் பயன்படுத்தி கொடுக்கப்பட்ட ப்ரிஸத்திற்கான சிதறல் வளைவு பின்னர் வளைவில் இருந்து அறியப்படாத ஒளியின் அலைநீளத்தைக் கண்டறியவும் இது சோதனைகள் அலைநீளத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஸ்பெக்ட்ரல் கோடுகளின் அலைநீளத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது அல்லது ப்ரிஸைப் பயன்படுத்தி ஒளியின் இது சோதனை இது சிதறல் வளைவு அல்ல பரவக்கூடிய வளைவு என்பது ஒளிவிலகல் குறியீட்டு வசனங்கள் அலைநீளம் இந்த வளைவை அளவுத்திருத்த வளைவு என்று அழைக்கப்படுகிறது ஆரம்பத்தில் அறியப்பட்ட அலைநீளத்திற்கு ஒவ்வொன்றிற்கும் குறைந்தபட்ச விலகலைக் கண்டுபிடிப்போம் அலைநீளம் பின்னர் நாங்கள் அதை சதி செய்வோம் அதே ப்ரிஸத்திற்கு நீங்கள் அறியப்படாத ஒளியை அறியப்படாத அலைநீளம் பயன்படுத்தினால் நாங்கள் விலகலை அளவிடுவோம் இப்போது அந்த விலகல் வளைவில் உள்ள சதித்திட்டத்தில் கணக்கீட்டு வளைவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அலைநீளத்தை வளைவிலிருந்து நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த சோதனையின் செயல்பாட்டுக் கொள்கை ஒரு சோடியம் மூலத்தை எடுத்து ப்ரிஸத்தை மேசையில் வைக்கவும் ஸ்பெக்ட்ரோமீட்டர் ஆரம்பத்தில் ஆப்டிகல் மெக்கானிக்கல் லெவலிங் ஆப்டிகல் லெவலிங் அத்துடன் இணையான வரம்பிற்கான இந்த குறிப்பு நேரம் 0339 எல்லாம் செய்யப்படும் முறை என்று கருதுகிறேன் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சோதனைக்கு தயாராக உள்ளது கோலி மீட்டரிலிருந்து இணையான வரம்பில் நாம் ப்ரிஸத்தின் மீதும் ப்ரிஸிலிருந்து ஒளிவிலகல் கதிர்களைப் பெறுவோம் ஆரம்பத்தில் இந்த சரிசெய்தல் தயாராக உள்ளது என்று தொலைநோக்கி மூலம் பெறும் மூலத்தின் படம் இப்போது நாங்கள் சோதனை செய்வோம் நாம் வேகமான சோடியம் மூலத்தைப் பயன்படுத்துவோம் பின்னர் நாம் ப்ரிஸத்தை டேபிள் ப்ரிஸம் அட்டவணையில் வைப்போம் பின்னர் இந்த சோடியம் ஒளியின் குறைந்தபட்ச விலகலைக் கண்டுபிடிப்போம் மூலத்தை மாற்றுவோம் மூலத்தை பாதரசம் அல்லது ஹீலியம் மூலத்துடன் மற்றொரு மூலத்துடன் மாற்றுவோம் இது பாதரசம் அல்லது ஹீலியம் மூலத்துடன் மாற்றப்படும் இங்கே நாம் இப்போது வெவ்வேறு வண்ணங்களின் நிறமாலை கோடுகளைப் பார்ப்போம் என்று கருதுகிறோம் அந்த நிறமாலை கோடுகளின் அலை நீளம் உண்மையில் விளக்கப்படத்திலிருந்து அறியப்படுகிறது இவற்றிற்கான அலை நீளம் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் ஹீலியம் மூல அல்லது பாதரச மூலத்தின் நிறமாலை இந்த மூலத்தை அறியப்பட்ட மூலமாக எடுத்துக்கொள்வோம் அதாவது நிறமாலை கோடுகளுக்கு அறியப்பட்ட அலைநீளம் இந்த ஒளி ப்ரிஸில் விழும் இப்போது இந்த சிதறலை நீங்கள் பெறுவீர்கள் விலகல் இது நீங்கள் தனித்தனியாக பெறும் அலைநீளம் வெவ்வேறு நிறத்தைப் பொறுத்தது இப்போது விலகலை அளவிடுவோம் என்று அளவிடுவோம் தொலைநோக்கியை வெவ்வேறு நிலையில் வைக்கும் வெவ்வேறு வண்ணங்களுக்கு வெவ்வேறு வண்ணங்களுக்கான விலகலை அளவிடுவோம் அந்த விலகலை அளவிடுவோம் நான் மீண்டும் ஒரு தவறு செய்தேன் இங்கே நான் இதை ஒரு குறைந்தபட்ச விலகலைக் கூறினேன் இது குறைந்தபட்ச விலகல் அல்ல இது விலகல் இது அலை நீளத்தின் செயல்பாட்டைப் போல விலகல் மட்டுமே இது இங்கு குறைந்தபட்ச விலகல் அல்ல உண்மையில் ப்ரிஸின் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு ப்ரிஸின் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு சரி பிரிஸின் இந்த நிலைக்கு இடையூறு விளைவிக்காமல் வெவ்வேறு அலை நீளத்திற்கான விலகலை நாங்கள் அளவிடுகிறோம் அறியப்படாத அலை நீளத்தின் மற்றொரு மூலத்துடன் மீண்டும் மாற்றுவோம் பின்னர் அளவுத்திருத்த வளைவில் நாம் விலகும் விலகலை அளவிடுவோம் அதனுடன் தொடர்புடைய அலைநீளத்திலிருந்து நாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த அனைத்து அளவீடுகளையும் நான் சொன்னதால் அலைநீளத்தின் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு நாம் செய்யப் போகிறோம் அந்த குறிப்பிட்ட நிலை என்ன அந்த குறிப்பிட்ட நிலை சோடியம் ஒளியின் குறைந்தபட்ச விலகலில் சரி செய்யப்படுகிறது அதனால்தான் இந்த முதலில் இந்த அமைப்பு தேவைப்படுகிறது இது எங்களுக்குத் தெரியும் இது ப்ரிஸத்தின் நிலை சோடியம் வரிகளுக்கான குறைந்தபட்ச விலகல் நிலை என்ன இப்போது நாம் அறியப்பட்ட அலை நீளத்தின் மூலத்தை மாற்றி வெவ்வேறு வண்ணங்களின் விலகலை அளவிடுவோம் பின்னர் அறியப்படாத அலை நீளத்தின் மூலத்துடன் தெரியாததை மாற்றுவோம் அதற்கான விலகலை அளவிடவும் அறியப்படாத மூலத்திற்காக வெவ்வேறு வண்ணங்களுக்கு இங்கே இப்போது விலகல் எனக்குத் தெரியும் விலகல் வசனங்கள் அலைநீள அளவீட்டு வளைவு எனக்கு இருந்தது அந்த வளைவிலிருந்து அறியப்படாத மூலத்திற்கான விலகலை நான் சதி செய்தால் எனக்குத் தெரிந்தால் அதனுடன் தொடர்புடைய அலைநீளம் எனக்கு கிடைக்கும் சோதனை இந்த பகுதியை முதலில் செய்வோம் ஏற்கனவே நான் சொன்னேன் ஏற்கனவே சொன்னேன் இங்கே இது கோலி மீட்டரிலிருந்து இணையான கதிர்கள் வருகின்றன இது ப்ரிஸத்தின் மீது விழும் ப்ரிஸத்தின் மீது விழுவதை நீங்கள் காணலாம் இது இது ப்ரிஸத்தின் அடித்தளம் மற்றும் இது ஒன்று பிரதிபலித்த கட்டம் மற்றும் மற்றொரு பிரதிபலித்த கட்டம் இந்த பக்கமாகும் இது இதன் இணைப்பு ப்ரிஸம் ஏற்கனவே நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் இந்த மூலத்திற்கான குறைந்தபட்ச விலகல் நிலையில் இந்த ப்ரிஸம் சோடியம் மூல மஞ்சள் ஒளி வருகிறது இது ஏற்கனவே குறைந்தபட்ச விலகல் நிலையில் உள்ளது ஒரு குறிப்பிட்ட சம்பவ கோணத்தில் நீங்கள் இருந்தால் குறைந்தபட்ச விலகல் நிலை எது என்று நான் சொன்னது போல் இப்போது நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நீங்கள் குறைந்தபட்ச விலகலைப் பெறுவீர்கள் நீங்கள் சம்பவ கோணத்தை அதிகரித்தால் நிகழ்வு கோணத்தை குறைந்தபட்ச விலகல் கோணத்திலிருந்து குறைத்தால் விலகல் அதிகரிக்கும் மேலும் இந்த விலகல் அதிகரிக்கும் நான் என் கேமராவில் உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் இங்கே நான் கேமராவை அமைத்தேன் நான் இல்லை என்று நினைக்கிறேன் இது நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் இங்கே ஐபிக்கு முன்னால் நான் எனது கேமராவை வைத்துள்ளேன் இந்த காட்சியை நீங்கள் காணலாம் இந்த கோர்செய்ர் மற்றும் சோடியத்திற்கான இந்த ஸ்பெக்ட்ரல் கோடுகள் இங்கே நான் சொன்னேன் நான் இதைச் சொன்னேன் இது குறைந்தபட்ச விலகல் நிலையில் உள்ளது இப்போதைக்கு நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் சம்பவ கோணத்தின் கோணத்தை மாற்றுகிறேன் நான் ப்ரிஸத்தை சுழற்றுகிறேன் நான் ப்ரிஸத்தை சுழற்றுகிறேன் இது இந்த மறுபக்கத்தை நோக்கி நகர்வதை நீங்கள் காணலாம் இப்போது நான் ப்ரிஸத்தை எதிர் பக்கத்தில் சுழற்றுகிறேன் அது திரும்பி வருவது பின்னர் நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது நான் சுழற்சியைத் தொடர்கிறேன் மீண்டும் அது சரி போகிறது அதாவது இது குறைந்தபட்ச விலகல் நிலை இது குறைந்தபட்ச விலகல் நிலை சரி இது சிலுவையில் குறைந்தபட்ச விலகல் நிலை குறைந்தபட்ச விலகல் நிலைகள் இந்த நிறமாலை கோடு குறுக்கு புள்ளியில் நிறமாலை கோடு குறுக்கு புள்ளியில் உள்ளது இது குறைந்தபட்ச விலகல் நிலை இந்த நிலையில் இருந்து நான் அதிகரித்தால் ப்ரிஸம் அட்டவணையைச் சுழற்றும் நிகழ்வு கோணத்தை அதிகரித்தால் அது ஒரு கடிகார திசையிலோ அல்லது எதிரெதிர் திசையிலோ இருந்தால் அது இரு வழிகளிலும் போகிறது இது இந்த நிலையில் இருந்து திரும்பிச் செல்கிறது அதனால்தான் இது குறைந்தபட்ச விலகல் நிலை இப்போது என் ப்ரிஸம் குறைந்தபட்சம் உள்ளது சோடியம் ஒளியின் விலகல் நிலை இதற்காக நான் வாசிப்பேன் இதற்கான வாசிப்பை இங்கே எடுத்துக்கொள்வேன் சோதனை தரவு மறுவடிவமைப்பை நான் படிக்க வேண்டும் முதலில் ஸ்பெக்ட்ரோமீட்டரின் வெர்னியர் மாறிலியின் இந்த தீர்மானத்தை நீங்கள் அறிந்திருப்பதால் நாங்கள் பலமுறை விவாதித்தோம் எங்கள் விஷயத்தில் ஒரு 20 வினாடி நீங்கள் கவனிக்க வேண்டியது பின்னர் தொலைநோக்கியின் நேரடி வாசிப்பு சோதனையின் முடிவில் நாம் எடுக்கக்கூடிய வாசிப்பு ஆரம்பத்தில் அதை நாம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்கலாம் அல்லது தொலைநோக்கி உரிமைகளின் இந்த நேரடி வாசிப்பை பரிசோதனையின் முடிவில் எடுக்கலாம் அதுவும் மற்ற சோதனைகளுக்கு விவாதித்தோம் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II இந்த வாசிப்பு இந்த வாசிப்பு வெர்னியர் I க்கு ஒரு வெர்னியர் I இது ஒரு மற்றும் இது வெர்னியர் II க்கு இது b இது நேரடி வாசிப்பு இப்போது இப்போது நிலை சோடியம் டி கோடுகளின் குறைந்தபட்ச விலகலுக்காகவும் அட்டவணை 2 இலிருந்து சோடியம் டி கோடுகளின் குறைந்தபட்ச விலகலுக்காகவும் படிக்கிறது தொலைநோக்கியின் நேரடி நிலைக்கு நேரடி வாசிப்பு வெர்னியர் I க்கும் பி வெர்னியர் II க்கும் உள்ளது நீங்கள் அட்டவணையின் மேற்புறத்தில் கீழே குறிப்பிட வேண்டும் பின்னர் இது வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II க்கு நீங்கள் முக்கிய அளவிலான வாசிப்பு வெர்னியர் அளவிலான வாசிப்பு இந்த பிரதான அளவிலான மொத்தம் மற்றும் வெர்னியர் அளவிலான வாசிப்பு ஆகியவற்றை எடுத்துக்கொள்கிறீர்கள் வெர்னியரைப் பொறுத்தவரை இது R 1 என்றும் வெர்னியர் II க்கு இந்த R 2 என்றும் சொன்னால் சராசரியைக் கண்டுபிடிப்பேன் குறைந்தபட்ச விலகல் டெல்டா மீ R 1 ஆக இருக்கும் இது நேரடி வழிகளுக்கான வாசிப்பு R 1 கழித்தல் a என்பது குறைந்தபட்ச விலகலாக இருக்கும் மற்றும் R 2 கழித்தல் b இது வெர்னியர் II இலிருந்து பார்க்கும் குறைந்தபட்ச விலகலாக இருக்கும் மேலும் இது வெர்னியர் I இலிருந்து பார்க்கும் போது எனக்கு இது தேவையில்லை எனக்கு இது தேவையில்லை ஆனால் இதை நாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் சரிசெய்கிறோம் அல்லது ப்ரிஸம் செய்கிறோம் எந்த நிலையில் அது தன்னிச்சையாக இருக்க முடியாது அது தன்னிச்சையாக இருக்க முடியாது இதை ஏன் தேர்ந்தெடுத்தோம் ப்ரிஸத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் மற்றொரு மூலத்தை மாற்றும்போது நாம் பெறலாம் எல்லா வண்ணங்களுக்கும் ஸ்பெக்ட்ரம் பெறலாம் இதன் பிறகு நாம் ப்ரிஸத்தைத் தொந்தரவு செய்யக்கூடாது ப்ரிஸம் அதே வழியில் அதே வழிகளில் இருக்கும் நாங்கள் வெர்னியரின் நிலையை மட்டும் மாற்ற மாட்டோம் தொலைநோக்கியை சுழற்றுவோம் பின்னர் வாசிப்பதை மாற்றுவோம் நேரடி வாசிப்பு மற்றும் இதற்கான வாசிப்பு உள்ளது இதைச் செய்தபின் மட்டுமே நாம் ப்ரிஸத்தைத் தொடமாட்டோம் மூல சோடியம் மூலத்தை மற்றொரு மூலத்துடன் மாற்றுவோம் இந்த வழக்கில் நாம் பாதரச மூலத்தை அறியப்பட்ட மூலமாகப் பயன்படுத்துவோம் இப்போது இந்த சோடியம் மூலத்தை பாதரச மூலத்துடன் மாற்றுவோம் மற்றும் ஸ்பெக்ட்ரல் கோடுகளின் ஸ்பெக்ட்ரல் கோடுகளின் விலகலுக்கு வாசிப்போம் மேலும் ஸ்பெக்ட்ரல் கோடுகள் அலைநீளங்கள் நமக்குத் தெரிந்தவற்றிலிருந்து அறியப்படுகின்றன எங்களிடம் ஒரு விளக்கப்படம் இருப்பதை நான் உங்களுக்குக் காட்ட முடியும் நீங்கள் இங்கே காணக்கூடிய ஒரு விளக்கப்படம் எங்களிடம் உள்ளது இது பாதரச மூலத்திற்காக பாதரச மூலத்தின் நிறமாலை கோடு வெவ்வேறு வண்ணத்தின் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும் ஸ்பெக்ட்ரமின் நிறம் வயலட் நீலம் மற்றொரு நீலம் பின்னர் பச்சை பின்னர் மற்றொரு பச்சை தீவிரம் வித்தியாசமாக இருக்கும் பின்னர் இது மஞ்சள் பின்னர் ஆரஞ்சு அவற்றின் அலைநீளம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது நாம் பயன்படுத்தும் இந்த அலைநீளம் முதலில் மூலத்தை மாற்றி இந்த வண்ணங்களின் இந்த நிறமாலை கோடுகளைப் பெறுகிறோமா என்று பார்ப்போம் பின்னர் வண்ணங்களை அதனுடன் அடையாளம் காண வேண்டும் அலைநீளம் மற்றும் பின்னர் வெவ்வேறு அலைநீளத்திற்கு தொலைநோக்கி சுழலும் விலகலின் வாசிப்பை நாம் எடுக்க வேண்டும் இப்போது கணினியைத் தொந்தரவு செய்யாமல் கணினியைத் தொந்தரவு செய்யாமல் சோடியம் மூலத்தை மாற்றுவோம் தயவுசெய்து அதை வெளியே எடுத்து பின்னர் பாதரசம் 1 ஐ வைக்கவும் ஆமாம் இது பாதரச மூலமாகும் இது பாதரச மூலமாகும் நாங்கள் அமைப்போம் ஸ்பெக்ட்ரோமீட்டரை நீங்கள் தொந்தரவு செய்யக்கூடாது நாங்கள் ஆம் என்று பெறுகிறோமா என்பதை நாங்கள் சரிபார்த்துக் கொள்வோம் நாங்கள் அதை மீண்டும் ஒரு முறை அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நன்றாக வந்துவிட்டால் நீங்கள் மாற்றுவதை நான் பார்க்கிறேன் சோடியம் மூலத்திற்காக மஞ்சள் நிற சோடியம் டி கோடுகள் வந்தன இப்போது இந்த பாதரச மூலமும் இது மெர்குரி மூலத்திற்கான இலகுவான ப்ரிஸத்தின் மீது விழுந்து பின்னர் நாம் பிரிக்கப்படுகிறோம் வெவ்வேறு வண்ணங்களின் பிரிப்பு பல ஸ்பெக்ட்ரல் கோடுகள் உள்ளன ஆனால் நீங்கள் அனைத்தையும் பார்க்காமல் இருக்கலாம் என்று நான் சொன்ன வண்ணங்கள் என்ன முக்கிய வண்ணங்கள் சிவப்பு வண்ணங்களாக இருக்க வேண்டும் நான் வயலட் நீலம் பின்னர் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு என்று நினைக்கிறேன் நான் இங்கே எத்தனை பார்க்க முடியும் இது இந்த வயலட் இது வயலட் என்றும் இந்த ஆரஞ்சு மஞ்சள் பச்சை நிறத்தை நான் காண முடியும் பச்சை நீலம் ஆரஞ்சு இது ஆரஞ்சு அடிப்படையில் நான் நினைக்கிறேன் இது சிவப்பு நிறமாக இல்லை ஆனால் அது ஆரஞ்சு நிறமானது அதன் பிறகு நாம் மஞ்சள் நிறத்தைப் பெறுகிறோம் அதன் பிறகு நாம் மஞ்சள் நிறமாகி வருகிறோம் தொடர்புடைய அலை நீளம் ஆரஞ்சு 6152 க்கு வழங்கப்படுகிறது பின்னர் இது மஞ்சள் நிறத்திற்கு 5769 ஆகும் பின்னர் நீங்கள் பச்சை நிறமாக இருப்பீர்கள் இந்த பச்சை நிறத்தை நீங்கள் பெறுவீர்கள் இந்த பச்சை உங்களுக்கு 5460 கிடைக்கும் மேலும் இந்த மற்ற நிறம் இங்கே வயலட் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் ஆனால் அது தான் இங்கே நாம் பார்க்க முடியாத அளவுக்கு தீவிரமாக இல்லை ஆனால் தொலைநோக்கி மூலம் நான் எல்லா வண்ணங்களையும் காண முடியும் என்று நினைக்கிறேன் ஆனால் இங்கே நான் உங்களுக்கு பாதரச விளக்குகளின் நிறமாலையைக் காட்டுகிறேன் இப்போதைக்கு நான் இந்த கேமராவை எனது மொபைலை அகற்றிவிட்டு நான் செய்ய வேண்டியதைச் செய்வேன் உங்களுக்குத் தெரிந்த தொலைநோக்கியை நகர்த்துவேன் இந்த கோர்சேருக்கு நான் அமைப்பேன் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள் நான் இந்த கோர்செயரை அமைக்க வேண்டும் நான் அமைக்க வேண்டும் இதை நான் அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன் எனது மொபைலை இங்கிருந்து அகற்றுவேன் இதை அணைக்கவும் இதை அணைக்கவும் இப்போது நான் ஸ்பெக்ட்ராவைப் பார்க்கிறேன் நான் மிகவும் அழகாக ஸ்பெக்ட்ராவைப் பார்க்க முடியும் உண்மையில் நான் மஞ்சள் நிறத்தைக் காண முடியும் நான் ஆரஞ்சு என்று நினைக்கிறேன் பின்னர் ஆரஞ்சு அங்கு 2 கோடுகள் தெரிகிறது பின்னர் மஞ்சள் நிறத்தில் பச்சை நிறத்தைக் காணலாம் பின்னர் வயலட் மிகவும் கட்டணம் உள்ளது ஏனெனில் இந்த அலைநீள வேறுபாடு பச்சை மற்றும் இந்த வயலட் இடையே உள்ளது இந்த 5460 ஐச் செய்வதற்கு முன் அலைநீளம் மற்றும் வயலட் 4046 க்கு இது 1400 ஆங்ஸ்ட்ரோம் வித்தியாசம் அதனால் தான் இந்த வயலட் நிறத்தின் இந்த விலகல் நான் ஸ்பெக்ட்ரோமீட்டர்களை ஸ்பெக்ட்ரோமீட்டர் தொலைநோக்கி அல்ல இந்த நிலையில் இருந்து எடுக்க வேண்டும் நான் எப்படியும் இந்த வயலட் ஒன்றைப் பெறுவேன் இப்போது நான் செய்ய வேண்டியது கோர்செயரை அமைப்பேன் அமைப்பேன் நான் வெவ்வேறு ஸ்பெக்ட்ரல் கோடுகளில் கோர்செயரை அமைப்பேன் வெவ்வேறு அலைநீளம் மற்றும் அதற்கான வாசிப்புக்கு நான் எடுக்க வேண்டும் நான் இங்கே காட்டியது போல உண்மையில் இங்கே நான் காட்டிய இது இப்போது பாதரச மூலமாகும் இப்போது நான் உங்களுக்குக் காட்டிய ஸ்பெக்ட்ரல் விளக்குகளைப் பெறுகிறேன் இப்போது இது இங்கே 3 0 ஆகும் இது நேரடி ஒன்றாகும் ஏற்கனவே இந்த வாசிப்பை நாங்கள் எடுத்துள்ளோம் அல்லது பரிசோதனையின் முடிவில் நாங்கள் எடுப்போம் இப்போது நான் தொலைநோக்கியை இந்த நிலையில் வைத்து வாசிப்பை எடுத்துக்கொள்வேன் இரண்டாவது இடத்தை இரண்டாவது இடத்தில் வைக்கிறேன் ஸ்பெக்ட்ரல் கோடுகள் வாசிப்பை எடுக்கும் நீங்கள் அட்டவணையைப் பார்த்தால் அதாவது நான் இங்கே என்ன செய்வேன் என்பது தெளிவாக இருக்கும் நான் எழுதிய தன்னிச்சையான வண்ணம் இங்குள்ள நிறத்துடன் எந்த தொடர்பும் இல்லை வண்ணத்தைப் பற்றி நீங்கள் பார்ப்பீர்கள் அந்த வண்ணம் சரியாக இருக்க வேண்டும் அதனுடன் தொடர்புடைய அலைநீளம் இப்போது ஒவ்வொரு வண்ணத்திற்கும் விளக்கப்படத்திலிருந்து கீழே குறிப்பிடப்பட வேண்டும் ஒவ்வொரு வண்ணங்களுக்கும் நான் தொலைநோக்கி கோர்செயரை அமைக்க வேண்டும் தொலைநோக்கியை நகர்த்துவதற்கு நான் நன்றாக திருகு பயன்படுத்துவேன் இப்போது இந்த கோர்செயரை தொலைநோக்கி ஆம் என்று சொல்கிறேன் அது ஆரஞ்சு நிறம் அது ஆரஞ்சு நிறங்கள் இப்போது இந்த ஆரஞ்சு நிறத்திற்கு இது சிவப்பு அல்ல இது ஆரஞ்சு இது ஆரஞ்சு மற்றும் அது தொடர்புடைய அலைநீளம் என்பதையும் நான் கவனிக்க முடியும் ஆரஞ்சு 6 1 5 2 6 6 1 5 2 ஆங்ஸ்ட்ரோமுக்கான விளக்கப்படம் நான் கீழே கவனிக்க வேண்டும் பின்னர் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II இலிருந்து இந்த வாசிப்பை நான் கவனிக்க வேண்டும் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II இலிருந்து வாசித்தல் எனக்கு இது தேவை மேலும் எனக்கு வெளிச்சம் தேவை ஆனால் நான் வாசிப்பை எடுக்கப் போவதில்லை வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II க்கான வாசிப்பை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது இந்த வாசிப்பை எடுத்து கீழே கவனிக்க வேண்டும் நீங்கள் இரண்டு முறை எடுத்துக்கொள்வீர்கள் நீங்கள் இரண்டு முறை எடுத்துக்கொள்வீர்கள் இந்த கோர்செய்ர் நிலையை சரிசெய்யலாம் இப்போது சிறந்த வழியை எடுக்க முயற்சிக்கிறது அல்லது உங்களால் முடியும் இடமாறு பிழை இருக்கக்கூடாது நீங்கள் உங்கள் தலையை சரிசெய்து வெர்னியர் I வெர்னியர் II க்கு இரண்டு முறை வாசிப்பை எடுத்துக் கொள்ளலாம் நீங்கள் சராசரி ஆர் பெறுவீர்கள் இங்கே நான் வெர்னியர் I க்கான சி மற்றும் வெர்னியர் II க்கு டி என்று சொல்கிறேன் c minus a வெர்னியர் I மற்றும் d மைனஸ் b க்கான நேரடி வாசிப்புக்கான ஒரு வெர்னியர் II இன் நேரடி வாசிப்பு இவை விலகலாக இருக்கும் இதற்காக நீங்கள் சராசரி விலகலைப் பெறுவீர்கள் இந்த அலைநீளத்திற்கு இது விலகல் ஆகும் இரண்டாவது மீண்டும் நான் வேண்டும் இரண்டாவதாக நான் அடுத்த வண்ணத்திற்கு வைக்க வேண்டும் நேரம் 3018 ஐப் பார்க்கவும் நான் மஞ்சள் நிறத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள் மஞ்சள் நிறங்கள் ஆம் மஞ்சள் நிறத்திற்கு இது மஞ்சள் நிறம் என்று சொல்லுங்கள் நான் உங்களுக்குக் காட்டியபடி என்னால் முடிந்த விளக்கப்படத்திலிருந்து அலைநீளம் என்ன நான் கீழே குறிப்பிடலாம் மீண்டும் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II இன் வாசிப்பை சரியாக எடுத்து விலகல் கணக்கிடலாம் இதேபோல் கோர்செர்களை அடுத்த வண்ணத்தில் அமைக்கவும் அடுத்த வண்ணங்கள் என்ன என்று நான் நினைக்கிறேன் பின்னர் வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வண்ணங்களை வயலட் அமைக்கவும் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II இலிருந்து வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் அலைநீளம் அல்லாதவர்களுக்கான விலகலுக்கான உங்கள் வாசிப்பு இங்கே தயாராக உள்ளது இப்போது நீங்கள் வரைபடத்தைத் திட்டமிடக்கூடிய வரைபடத்தை நீங்கள் திட்டமிடலாம் அல்லது பின்னர் வரைபடத்தைத் திட்டமிடுவோம் ஆனால் அதற்கு முன் மற்றொரு மூலத்தை எடுத்துக்கொள்வோம் அந்த மூலத்தின் அலைநீளம் இங்கே எங்களுக்குத் தெரியாது இங்கே ஹீலியம் மூலத்தை எடுத்துக்கொள்வோம் அலைநீளம் எங்களுக்குத் தெரியாது என்று கூறுகிறோம் ஆனால் விளக்கப்படத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் ஒப்பிடுவதற்கு நீங்கள் அதை சோதனை மதிப்பு மற்றும் நிலையான மதிப்பு ஆகியவற்றிலிருந்து வேறுபாடு என்ன என்பதைப் பயன்படுத்தலாம் மீண்டும் நான் சொல்லும் மற்றொரு மூலத்துடன் இப்போது மாற்றுவேன் இங்கே ஹீலியம் மூலத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் ஹீலியத்துடன் மூலத்தை மாற்றுவோம் இதை மாற்றலாம் இந்த மூலத்தை ஹீலியத்துடன் மாற்றவும் இந்த ஹீலியத்தின் இந்த ஹீலியம் ஸ்பெக்ட்ரமின் ஸ்பெக்ட்ரத்தை நீங்கள் காண விரும்பினால் நாங்கள் ஹீலியத்தை மாற்றுகிறோம் என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் என்று நினைக்கிறேன் எனது மொபைலின் இந்த கேமராவை மீண்டும் பயன்படுத்துவேன் காண்பிப்பேன் நீங்கள் முதலில் எங்களை அனுமதிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இது ஹீலியம் மூலமாகும் பின்னர் நாம் மூலத்திற்கு சக்தியைக் கொடுக்க வேண்டும் அது அகற்றப்படும் இது எங்கள் ஹீலியம் மூலமாகும் இப்போது மூலத்திற்கு மின்சாரம் வழங்கியுள்ளோம் இது ஒரு உயர் கிலோ உயர் மின்னழுத்தம் விண்ணப்பிக்க வேண்டும் பின்னர் என்னை ஸ்பெக்ட்ராவைப் பார்ப்போம் ஸ்பெக்ட்ராவைப் பார்க்கிறேன் அது சிலியட் அல்ல இது சில நேரம் காத்திருக்க வேண்டிய முக்கிய பிரச்சினை அல்ல ஆம் அது வருகிறது அது வருகிறது வருகிறது எனக்குத் தேவைப்படலாம் என்று நான் நினைக்கிறேன் தொலைநோக்கி நான் ப்ரிஸத்தைத் தொந்தரவு செய்யக்கூடாது என்று நான் குறிப்பிட்டுள்ளபடி தொலைநோக்கியின் நிலையை மாற்ற முடியும் ஏனெனில் நான் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் நான் இங்கிருந்து கண்டுபிடிக்க வேண்டும் நான் இங்கே இருக்கிறேன் நான் பார்க்க முடியும் ஆம் நான் விலகல் மட்டுமே என்று நான் கருதுகிறேன் இது ஒரு நிலையை அடிப்படையாகக் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒருவர் ஆம் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் இதை நான் பார்க்க முடியும் இறுதியாக நாம் அறியப்படாத மற்றொரு மூலத்தை இங்கே ஹீலியம் அமைத்துள்ளோம் துரதிர்ஷ்டவசமாக இந்த மூல தீவிரம் எப்படியாவது மிகவும் வாரம் அதனால்தான் நான் ஸ்பெக்ட்ரல் கோடுகளை மிகச் சிறந்த ஸ்பெக்ட்ரல் கோடுகளைப் பெறுகிறேன் கேமராவில் நான் உங்களுக்குக் காட்ட முடியாது என்று நினைக்கிறேன் எப்படியும் இதை நான் அமைக்க வேண்டும் இந்த கோர்சரை நான் குறைந்தபட்ச விலகல் நிலையில் அமைக்க வேண்டும் குறைந்தபட்ச விலகல் நிலையில் நான் அதைப் பூட்ட வேண்டும் பின்னர் இந்த குறிப்பிட்ட நிறமாலை கோட்டிற்கு சரி செய்ய வேண்டும் அதன் நிறத்தை கவனியுங்கள் ஏனென்றால் அவர் 1 2 3 ஸ்பெக்ட்ரல் கோடுகளை வெவ்வேறு வண்ணத்தில் எடுக்க முடியும் என்று நினைக்கிறேன் அவர் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வேறு மூலத்திற்காக இங்கே நாங்கள் ஹீலியம் மூலத்தைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் மற்றொரு மூல நியான் மூலத்தைப் பயன்படுத்தலாம் ஆனால் இதை நான் உங்களுக்குக் காட்ட மாட்டேன் அதே வழியில் நீங்கள் தொடரலாம் இங்கே நான் அமைத்த எதையும் இங்கே வண்ணமாக்குங்கள் அந்த வண்ணம் எழுதுவது மஞ்சள் நிற மஞ்சள் நிறம் மற்றும் அந்த ப்ரிஸம் வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II வாசிப்புக்கு நீங்கள் எடுக்க வேண்டும் பின்னர் அங்கிருந்து இந்த வாசிப்பு இந்த வண்ணத்திற்கான குறைந்தபட்ச விலகலைப் பெறும் அதேபோல் மற்றொரு வண்ணத்திற்கும் நீங்கள் இந்த பரிசோதனையைச் செய்யலாம் நீங்கள் வேறு மூலத்தைப் பயன்படுத்தலாம் அல்லது அதே மூலத்தைப் பயன்படுத்தலாம் அறியப்படாத வண்ணம் அறியப்படாத நிறமாலை வரிகளுக்கு அந்த வண்ணத்திற்கான வாசிப்பை இங்கே எடுத்துக் கொள்ளுங்கள் விலகல் குறைந்தபட்ச விலகல் அல்ல என்பதை நீங்கள் காணலாம் இப்போது நீங்கள் இதை நீக்கிவிட்டு நான் அதைப் பயன்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் சோதனையின் முடிவில் நேரடியான வாசிப்புகளை கோர்செயரை நேரடியாக நேராக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னது போல நீங்கள் இதை நிரப்பலாம் இந்த ஒன்று தொலைநோக்கியின் நேரடி வாசிப்பு வெர்னியர் I மற்றும் வெர்னியர் II இன் வாசிப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் சோடியம் கோடுகளுக்கான விலகலை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் அறியப்பட்ட அலைநீளத்திற்கான விலகலை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் அறியப்படாத அலைநீளத்திற்கான விலகலைக் கணக்கிடுகிறீர்கள் வரைபட அலைநீளத்தைத் திட்டமிடுவதற்கான தரவிற்கான அட்டவணையை இங்கே உருவாக்குங்கள் நீங்கள் அலைநீளத்தையும் அதனுடன் தொடர்புடைய விலகலையும் எழுதுகிறீர்கள் அட்டவணை 5 மற்றும் அட்டவணை 4 இலிருந்து எதைப் பெற்றாலும் அறியப்படாத அலைநீளத்திற்கும் எங்களுக்கு கிடைத்த விலகல் இப்போது நீங்கள் அதை சரி செய்ய முடியும் நீங்கள் அலைநீளத்தின் செயல்பாடாக விலகலைத் திட்டமிட்டால் இந்த புள்ளிகளைப் பெறுவோம் பின்னர் நீங்கள் அதைப் பொருத்துகிறீர்கள் நீங்கள் ஒரு சராசரி வளைவை வரையினால் இந்த வளைவு பொதுவாக இது போலவும் இந்த கோப்பாகவும் இருக்கும் இந்த இது பரவக்கூடிய வளைவு அல்ல இது அளவுத்திருத்த வளைவு என்று அழைக்கப்படுகிறது விலகல் வசனங்கள் அலைநீளம் இப்போது அறியப்படாத அலைநீளத்திற்கு நீங்கள் இந்த விலகலை சதித்திட்டத்தில் வைத்தால் அந்த விலகல் எதுவாக இருந்தாலும் இந்த அட்டவணையில் இருந்து ஒரு விலகல் இங்கே கூறுகிறது தொடர்புடைய அலைநீளம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இது இப்போது எனக்குத் தெரியாத அலைநீளம் அறியப்படாத அலைநீளம் இது இந்த அளவுத்திருத்த வளைவிலிருந்து அறியப்படுகிறது இரண்டாவது அறியப்படாத வரி விலகல் இது என்றால் இது வளைவின் புள்ளி தொடர்புடைய அலைநீளத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இதனால் இந்த பரிசோதனையைப் பயன்படுத்தி அறியப்படாத நிறமாலை கோடுகளின் அலைநீளத்தைக் கண்டறியலாம் இது காச்சியின் உறவை நீங்கள் சரிபார்க்கலாம் இது லாம்ப்டா சதுரத்தால் ஒரு பிளஸ் பி க்கு சமமான mu ஆகும் மேலும் இது இதேபோன்ற உறவாகவும் இருக்கலாம் இது K 1 க்கு சமமான இந்த டெல்டா விலகலைப் பின்பற்றலாம் வேறுபட்ட மாறிலி K 1 மற்றும் K 2 ஏனெனில் mu இல் இது ஒரு பிளஸ் டெல்டா மீ ஆகும் இந்த டெல்டா விலகல் அலைநீளத்தைப் பொறுத்தது இந்த mu ஒளிவிலகல் குறியீடு இது விலகலைப் பொறுத்தது மற்றும் விலகல் ஒரே விலகலைப் பொறுத்தது அலைநீளத்தைப் பொறுத்தது இந்த வகையான உறவு க uch ச்சியின் உறவு அதுவாக இருக்கலாம் இந்த வழியில் விலகலின் அடிப்படையில் எழுதப்பட்டால் அது இருக்கலாம் இந்த விலகலுக்கு இந்த உறவு செல்லுபடியாகும் என்றால் லாம்ப்டா சதுரத்தின் விலகல் வசனங்களை நீங்கள் சதி செய்தால் நீங்கள் நேர் கோட்டைப் பெறுவீர்கள் உண்மையில் கவுச்சியின் இந்த உறவு விலகலுக்கு செல்லுபடியாகுமா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்க முடியும் லாம்ப்டா சதுரத்தால் டெல்டாவை எதிர்த்து 1 சதி செய்கிறாரா என்பதை ஒருவர் சரிபார்க்க முடியும் எப்படியிருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான கதை ஆனால் இந்த பரிசோதனையின் முக்கிய நோக்கம் கண்டுபிடிக்க வேண்டும் ஸ்பெக்ட்ரல் கோடுகளுக்கான அறியப்படாத அலைநீளம் அல்லது அறியப்படாத ஸ்பெக்ட்ரல் கோடுகளுக்கான அலைநீளம் ஆகியவற்றைக் கண்டறியவும் நாம் அளவுத்திருத்த வளைவைக் கொடுக்க வேண்டும் அந்த அளவுத்திருத்த வளைவு என்ன டெல்டா மற்றும் அலைநீளம் அறியப்பட்ட அலைநீளம் இப்போது இந்த அளவீட்டு வளைவைப் பயன்படுத்துவதிலிருந்து நீங்கள் அளவிட்டால் அறியப்படாத அலைநீளத்திற்கான விலகலை நீங்கள் அளந்தால் அறியப்படாத அலைநீளத்தின் நிறமாலை கோடுகள் இப்போது இந்த வளைவைப் பயன்படுத்தி ஸ்பெக்ட்ரல் கோடுகளின் சிந்தனையின் அலைநீளத்தைக் கண்டுபிடிக்கலாம் இது ப்ரிஸம் ஸ்பெக்ட்ரோமீட்டரைப் பயன்படுத்துவதன் மூலம் ஸ்பெக்ட்ரல் கோட்டின் அலைநீளத்தை எவ்வாறு அளவிட முடியும் என்பதற்கான நல்ல பரிசோதனையாகும் நான் இங்கே நிறுத்துவேன்